பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த அடுத்த வகுப்பிற்கு வருக டி விநியோகம் இசட் விநியோகம் மற்றும் நம்பிக்கை இடைவெளி பற்றி மேலும் பேசுவோம் அதாவது நான் ஒரு மாதிரியைச் சேகரித்து ஒரு சராசரியைப் பெறுகிறேன் பின்பு மக்கள்தொகையின் நம்பிக்கை இடைவெளி என்ன என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அந்த வகையான தகவல்களை உண்மையில் பெற சில சமன்பாடுகளைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த வகுப்பில் நாம் அதைப் பற்றி பேசப் போகிறோம் நான் மீண்டும் நினைவு படுத்துகிறேன் என்னிடம் மக்கள் தொகை மற்றும் மாதிரி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே எனக்கு ஒரு சராசரி கிடைக்கிறது இப்போது நான் மக்கள் தொகையின் மற்றொரு அமைப்பை எடுக்கும்போது நான் வேறு சராசரி பெறலாம் நான் வெவ்வேறு விதமான மாதிரிகளை எடுக்கும் பொழுது எனக்கு வெவ்வேறு விதமான சராசரி கிடைக்கிறது மாதிரிகளின் சராசரி என்பது மக்கள் தொகை பிரதிநிதித்துவம் நிலையான விலகல் அமையும் ஏனெனில் சராசரி வினியோகம் ஒரு இயல்பான வினியோகமாக அமைகிறது நிலையான மூலம் ஒட்டுமொத்த நிலையான விலை மதிப்பை பெற முடியும் எனவே பொதுவாக மாதிரி சராசரி என்பது மக்கள்தொகையின் வழக்கமான மதிப்பீடாகும் மற்றும் நான் வெவ்வேறு மாதிரிகள் எடுத்துக் கொண்டால் நான் வெவ்வேறு சராசரிகளை சதீஷ்பெறுவேன் எனவே சராசரியின் நிலையான பிழை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறார்கள் மாதிரியின் நிலையான விலகலை நாம் சதுர மூலத்தால் வகுக்கும் பொழுது நிலையான பிழை அல்லது சராசரியின் நிலையான பிழை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த S என்பது மாதிரி நிலையான விலகல் n என்பது மாதிரி அளவு எனவே நான் ஒரு தொகுப்பை எடுத்துக்கொண்டால் மாதிரிகள் மூலம் நான் ஒரு சராசரி பெறுவேன் இப்போது நான் அதை மீண்டும் வைக்கிறேன் மீண்டும் மற்றொரு மாதிரிகளை எடுத்துக் கொள்கிறேன் இப்பொழுது வரும் சராசரி வேறு மாதிரியாக உள்ளது இங்கு நிலையான பிழை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இதைப் பயன்படுத்தி நம்பிக்கையை இடைவெளியை கணக்கிடுகிறோம் இப்போது ஒரு சிக்கலைப் பார்ப்போம் சில பருப்பு வகை தாவரங்களின் உயரங்களை பற்றிய இயல்பான விநியோகத்தை பார்ப்போம் μ 14 மற்றும் σ 3 என்று வழங்கப்படுகிறது ஒன்பது தாவரங்களின் மாதிரியில் நிகழ்தகவு என்ன நான் 9 தாவரங்களின் உயரங்களை சீரற்ற முறையில் எடுத்துக் கொள்கின்றேன் எனில் அவற்றின் உயரங்கள் 12 மற்றும் 16 அவற்றில் அடங்கும் இவற்றின் புள்ளியியல் என்னவாக அமையும் இப்போது σ எங்களுக்குத் தெரியாது ஆனால் மாதிரிகளின் நிலையான விலகலை மட்டுமே நாங்கள் அறிவோம் ஆகையால் σ விற்கு பதிலாக நிலையான விலகலை கொண்டு முந்தைய சமன்பாட்டில் பயன்படுத்தி மதிப்பீடு அறியலாம் ஆனால் இங்கு மக்கள்தொகை நமக்கு தெரியாது இங்கு σ என்பது 3 √9 என வழங்கப்படுகிறது எங்களுக்கு 9 தாவரங்கள் கிடைத்துள்ளன எனவே Z 1 ஏனென்றால் எக்ஸ் இன் மதிப்பு 12 மற்றும் 16 வரை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Z 16 என கொள்ளும்பொழுது 2 மற்றும் 2 என்று கிடைக்கிறது எனவே நான் 2 மற்றும் 2 க்கு இடையிலான பகுதியைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் நீண்ட காலத்திற்கு முன்பு நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாம் அதை z அட்டவணை மூலம் அறிந்தோம் இந்த இசட் அட்டவணை 0228 ஆக பெறுவோம் இங்கே இதை மதிப்பிடுகிறது எனவே இந்த பகுதியை நான் தெரிந்து கொள்ள விரும்பினால் 0 5 கழித்தல் 0 0228 இலிருந்து கழிப்பேன் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இசட் அட்டவணை உங்களுக்கு வெளிப்புற ஒரு வால் மட்டுமே தருகிறது ஆனால் இந்த முழுபரப்பளவு 0 5 ஆகும் எனவே இந்த உள்ளே இருக்கும் பகுதியை நான் தெரிந்து கொள்ள விரும்பினால் அது 0 5 0 0228 ஆக இருக்கும் பின்னர் அது நடக்கும் 2 முதல் 2 வரை ஆர்வமாக இருப்பதால் 2 முறை ஆகவும் 9544 கிடைக்கும் அதாவது 95 நான் 9 தாவரங்களை எடுத்துக் கொண்டால்அவற்றின் உயரங்கள் உண்மையில் 12 முதல் 16 வரை இருக்கும் உங்களுக்கு புரிகிறதா இதை எவ்வாறு தீர்ப்பது எனவே இங்கே மாதிரியின் அடிப்படையில் இந்த நிலையான விலகலின் மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறோம் இப்போது மீண்டும் டி விநியோகத்திற்குச் செல்கிறேன் நான் ஒரு தொகுப்பை எடுக்கும் சராசரியின் நம்பிக்கை இடைவெளி பெறுகிறேன் அந்த மாதிரியின் நிலையான விலகலைப் பெறுகிறேன் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இது t ஆல் பெருக்கப்படும் நிலையான பிழை இது 95 நம்பிக்கை இடைவெளி அல்லது 99 நம்பிக்கை இடைவெளி என்பதைப் பொறுத்து மாறுபடும் எனவே பொதுவாக n பெரியதாக இருந்தால் 95 நம்பிக்கை இடைவெளி t மதிப்பு 1 96 ஆக இருக்கும் n பெரியதாக இருந்தால் 99நம்பிக்கை இடைவெளி எனக் கொண்டால் t மதிப்பு 2 நீண்ட காலத்திற்கு முன்பு கூறியதை நினைவில் வைத்திருந்தால் இந்த 1 96 மற்றும் 2 58 எவ்வாறு தர்க்கரீதியாக வர முடியும் என்பதைக் குறிப்பிட்டிருந்தேன் அதனால் நாம் சாதாரணமாக வினியோகத்தில் மிகப் பெரிய N க்கு அல்லது 2 σ என எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சுமார் 95 பரப்பளவை ஆக்கிரமிக்கிறது அல்லது 3 σ 99 பரப்பளவை ஆக்கிரமிக்கிறது இங்கே 2 மற்றும் 3 க்கு பதிலாக நாங்கள் 1 58 பயன்படுத்துகிறோம் ஏனெனில் நாங்கள் டி விநியோகத்தைப் பயன்படுத்துகிறோம் நான் சொன்னது போல் மக்கள்தொகை பெறுவது சாத்தியமில்லை அதனால் நம்மால் முடியும் ஒரு மாதிரியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக மக்கள் தொகை மதிப்புகளை மதிப்பிடுகிறோம் ஆகையால் இந்த எண்கள் 2 மற்றும் 3 க்கு பதிலாக 1 நான் ஒரு சிறிய மாதிரி மற்றும் நான் இருந்தால் ஒரு சராசரியைப் பெறுங்கள் நான் ஒரு நிலையான விலகலைப் பெறுகிறேன்பின்னர் நான் ம்பிக்கை இடைவெளியைப் கண்டறிந்தேன் இதன் மூலம் பிழை t என்பது t அட்டவணை மூலம் அறிகிறேன் பெரிய N க்கான t மதிப்பையும் காண்பிப்பேன் 95 நம்பிக்கை 1 96 ஆகவும் 99 நம்பிக்கைக்கு 2 58 ஆகவும் மாறும் எனவே உங்களிடம் உள்ள n சிறியதாக இருந்தால் அதற்கான டிகிரி ஆப் ஃப்ரீடம் t அட்டவணை மூலம் அறிந்தால் n 1 எனக்கு கிடைக்கும் அதனுடன் நிலையான பிழையை பெருக்குவதன் மூலம் நம்பிக்கை இடைவெளி நாம் அறியலாம் எக்செல் இல் நம்பிக்கை எனப்படும் செயல்பாடு உள்ளது ஆல்பா என்பது முக்கியத்துவ நிலை அதனால் இது 0 05 அல்லது 0 01 ஆக இருக்கலாம் 0 05 என்பது 95 நம்பிக்கையையும் 0 01 என்பது 99 ஐயும் குறிக்கிறது எனவே உங்களிடம் நிலையான விலகல் உள்ளது நம்பிக்கை இடைவெளியைப் பெற கழிக்கவும் எனவே நாம் நம்பிக்கை எனப்படும் எக்செல் செயல்பாட்டை இங்கேயும் பயன்படுத்தலாம் மற்றொரு சொல் கோஎஃபீஷியேன்ட் ஆஃ வேரியேஷன் உள்ளது பொதுவாக நாம் இதை நிலையான விலகலை சார்ந்தது என்று அழைக்கிறோம் இது ஒரு நிகழ்தகவு சிதறலின் தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கையாகும் எனவே CV என்பது சராசரி மூலம் வகுக்கப்பட்ட நிலையான விலகல் ஆகும் CV மிகப் பெரியதாக இருந்தால் என் பரவல் மிகப் பெரியது என்று அர்த்தம் CV மிகவும் சிறியதாக இருந்தால் அது என்னுடைய பரவல் மிகவும் சிறியது எனவே சி வி என்பது எவ்வளவு மோசமானது அல்லது எவ்வளவு நன்றாக பரவுகிறது என்பதைக் கூறும் விரைவான நடவடிக்கையாகும் தரவு என்னிடம் 2 செட் தரவு இருந்தால் சி க்கள் எனக்குத் தெரிந்தால் வெவ்வேறு தரவுகளை ஒப்பிடுதல் எளிதாக கணக்கிடப்படும் ஒரு சிக்கலைப் பார்ப்போம் 113 மாணவர்களின் இதய துடிப்பு இங்கு வழங்கப்பட்டுள்ளது அதாவது 2 மாணவர்களின் இதயம் நிமிடத்திற்கு 57 முறை துடிக்கிறது 4 மாணவர்களின் இதயம் நிமிடத்திற்கு 62 முறை துடிக்கிறது 11 மாணவர்களின் இதயம் நிமிடத்திற்கு 67 முறை துடிக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் சேர்த்தால் 113 க்கு வருகிறது எனவே இது 117 வரை செல்கிறது அதாவது 4 மாணவர்களுக்கு 100 இதய துடிப்பு 117 உள்ளது இப்போது முழு தரவுத் தொகுப்பிற்கும் ஒரு சராசரியைப் பெறலாம் ஆனால் அது மக்கள் தொகை சராசரி அல்ல நம்மால் மாதிரி சராசரியின் அடிப்படையில் மக்கள்தொகைக்கான நம்பிக்கை பகுதியைப் பெறமுடியும் மக்கள்தொகைக்கான நம்பிக்கை இடைவெளி 99 தரவுகளுக்கு என்ன மேலும் சி யையும் கணக்கிடுங்கள் இது மிகவும் எளிது நாம் என்ன செய்வது என்பது இந்த தரவிலிருந்து கணக்கிட முடியும் பின்னர் நிலையான விலகலைக் கணக்கிடலாம் இது இந்த தரவுகளிலிருந்து தான் எனக்கு n தெரியும் பின்னர் 113 மாணவர்களுக்கு சுதந்திரத்தின் அளவு 112 ஆகும் எனவே நான் அட்டவணைக்குச் செல்கிறேன் பொதுவாக தரவு பெரியது 99 க்கு காட்டப்பட்டுள்ளது t மதிப்பு 2 58 ஆக இருக்கும் அதனால் நான்2 58 ஐ பெருக்கவும் இந்த தரவின் நிலையான விலகலால் பெருக்கப்பட்டு சதுர மூலத்தால் வகுக்கப்படுகிறது n இது என்னுடைய மாறுபாடாக இருக்கும் இது எனது சராசரி எனவே இந்த சமன்பாட்டை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் எனவே முழு தரவிற்கும் சராசரி என்று கணக்கிடுகிறோம் பின்னர் ஸ்டாண்டர்ட் டிவிஏசன் கணக்கிடுகிறோம் இந்த தரவு முழு தரவு மற்றும் n இன் விலகல் 113 ஆகும் இப்போது t மதிப்பு 112 டிகிரி சுதந்திரத்திற்கு ஏனெனில் 113 தரவு உள்ளது எனவே பொதுவாக இங்கே t மதிப்பு 2 58 ஆக இருக்கும் ஏனெனில் தரவு தொகுப்பு பெரியது எக்செல் பயன்படுத்தி சிக்கலைச் செய்வோம் அது மிகவும் கடினம் அல்ல மொத்த எண்ணிக்கை 113 நான் இப்பொழுது முழு தரவு தொகுப்பின் சராசரியைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் 57 x 2 62 x 4 மற்றும் பலவற்றை கூட்டி 113 கொண்டு வகுக்கிறேன் நான் சராசரியாக 80 23 பெறுகிறேன் இது அனைத்து மாணவர்களின் சராசரி இதய துடிப்பு ஆனால் நான் இந்தத் தரவில் நம்பிக்கை இடைவெளியைப் பெற விரும்பினால் முந்தைய சமன்பாட்டை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அதைப்போன்றே s கணக்கிட வேண்டும் ஏனென்றால் s முக்கியமானது மற்றும் டி இந்த வழக்கில் 2 58 இருக்கும் 113 இன் சதுர மூலத்தில் அதுதான் இங்கே நடக்கப்போகிறது இதை நான் எவ்வாறு கணக்கிடுவது இது சராசரி எனவே ஒவ்வொரு முறையும் நான் சராசரியிலிருந்து கழிப்பேன் ஒவ்வொரு முறையும் நிலையான விலகலை எவ்வாறு கணக்கிடுவது என்பது உங்களுக்குத் தெரியும் அது கடினம் எனவே மாதிரி மாறுபாடு 113 ஆல் வகுக்கப்படும் அதாவது 1 32 மற்றும் நான் அதன் சதுர மூலத்தை எடுக்கும்போது அது 1 15 ஆக இருக்கும் எனவே நான் மாறுபாட்டை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் ஒட்டுமொத்த சதுர மூலத்தை எடுத்துக்கொள்கிறேன் அதனால் எனக்கு 1 15 கிடைக்கிறது இப்போது நான் t என்பது 2 58 எனவே 2 15 அது அல்லது 80 இல் 2 58 x 1 1 3 ஆக இருக்கும் அதனால்தான் குறைந்த வரம்பு 80 ஆக இருக்கும் தோராயமாக 3 மற்றும் மேல் வரம்பு 80 தோராயமாக 3 அதாவது 83 ஆக இருக்கும் எனவே நம்பிக்கை இடைவெளி சராசரி மக்கள் தொகை எங்கு அமைகிறதோ அதன் அடிப்படையில் மாதிரி சராசரி அமையும் மாதிரி சராசரி 80 2 மற்றும் மாதிரி நிலையான பிழை 1 15 ஆகும் நான் இங்கே குறிப்பிட்டுள்ளபடி n இன் சதுர மூலம் s என்று அழைக்கப்படுகிறது 58 ஆல் பெருக்கப்படுகிறது ஏனெனில் t 2 58 ஆல் வழங்கப்படுகிறது அது 112 டிகிரி சுதந்திரத்திற்காக 99 க்கு நான் அதைப் பயன்படுத்துகிறேன் இப்போது CV கண்டுபிடிப்பதற்கு ஃபார்முலா CV 100 σ μ ஆகும் எனவே μ என்பது 80 2 ஆகும் பின்னர் இங்கே σ கொடுக்கப்பட்டுள்ளது மிகவும் எளிமையான பிரச்சினை நம்மால் கணக்கிட முடியும் இதன் அடிப்படையில் இதயத்துடிப்பு களுக்கான மேல் மற்றும் கீழ் வரம்புகள் அறியப்படும்முடியும் எனவே பல புள்ளிவிவர சோதனைகள் உள்ளன அவை 2 தொகுப்புகளை ஒப்பிட்டுப் பயன்படுத்த வேண்டும் ஒரு தரவுத் தொகுப்பு மற்றொரு தரவுத் தொகுப்பிலிருந்து வேறுபட்டதா அல்லது அவை ஒத்ததா என்று அறிய இங்கே பல சோதனைகள் உள்ளன நீங்கள் எந்த சோதனையையும் செய்வதற்கு முன் எங்களுக்குத் தேவை கருதுகோளை உருவாக்கவும் நான் குறிப்பிட்டுள்ளபடி உங்களிடம் பூஜ்ய கருதுகோள் மற்றும் மாற்று உள்ளது கருதுகோள் Ho மற்றும் Haஅல்லது சிலர் Ho மற்றும் H1 என்று சிலர் பயன்படுத்துகின்றனர் எனவே Ho எந்த வித்தியாச நிலையும் இல்லை எனவே உண்மையில் Ha ஒரு வித்தியாசம் அல்லது நமது மருந்து மருந்து B ஐ விட சிறந்தது அல்லது மருந்துB ஐ விட குறைவாக உள்ளது எனவே இது மாற்று எனவே அது கருதுகோள் எனவே நீங்கள் முதலில் கருதுகோளை உருவாக்குகிறீர்கள் அதன் பிறகு உங்களிடம் தரவுத் தொகுப்புகள் உள்ளன நீங்கள் p மதிப்பைக் கணக்கிடுங்கள் அது ஒரு வால் அல்லது இரண்டு வால் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நான் 2 மருந்துகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் எந்த வித்தியாசமும் இல்லை என்று நான் சொல்கிறேன் அல்லது மாற்று மருந்துக்கு இடையில் வேறுபட்டது பின்னர் நாங்கள் இரண்டு வால் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் ஆகவே நான் 11 ஆம் வகுப்பில் மாணவர்களின் உயரங்களை ஒப்பிடுகிறேன் என்றால் 11 a மற்றும் 11b வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் உயரங்களை கணக்கில் கொள்கிறேன் அவர்களுக்கிடையே புள்ளிவிவர வேறுபாடு இல்லை என்று கொள்கிறேன் எனது பூஜ்ய கருதுகோள் Ho ஆக இருக்கும் பூஜ்ய கருதுகோள் உயரங்களில் எந்த வித்தியாசமும் இல்லை Ha என்பது உயிரை களுக்கு இடையே வித்தியாசம் உள்ளது என்ற கூற்று எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளில் ஒரு வகுப்பின் உயரம் அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவாக உள்ளதா என்று கவலைப்பட தேவையில்லை ஆனால் அவை வேறுபட்டவை என்று நாங்கள் சொல்கிறோம் இத்தகைய சூழ்நிலைகளில் நாம் இரண்டு வால் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் அதேசமயம் இது போன்ற பெரிய அல்லது குறைவான விஷயங்களைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் பின்னர் நாங்கள் ஒரு வால் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் வால் மீது முடிவு செய்கிறீர்கள் பின்னர் p மதிப்பை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நான் 95 நம்பிக்கையைப் பார்க்கிறேன் இடைவெளி அல்லது நான் 99 நம்பிக்கை இடைவெளியைப் பார்க்கிறேன் எனவே 95 p 0 05 99 க்கும் குறைவாக இருக்கும் p 0 01 க்கும் குறைவாக இருக்கும் நான் அந்த கணக்கீட்டைச் செய்கிறேன் பின்னர் s மற்றும் p 0 05 ஐ விடக் குறைவு அல்லது p வேறுபட்டதல்ல என கண்டறியும் இதைக்கொண்டு நான் பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பேன் அல்லது பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க மாட்டேன் எனவே எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் p 0 05 க்கும் குறைவாக இருந்தால் இல்லை என்றால் நான் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க முடியாது ஆரம்பத்தில் நீங்கள் Ho மற்றும் Ha என்ற கருதுகோளுடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் உங்கள் p மதிப்பு 95 ஆக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் அல்லது 99 பின்னர் ஒற்றை வால் அல்லது இரட்டை வால் இருக்க வேண்டுமா என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் p மதிப்பை 0 01 அல்லது 0 05 க்கும் குறைவாக ஒப்பிடுகிறீர்கள் பின்னர் அது குறைவாக இருந்தால் வெளிப்படையாக பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்கும் எனவே நீங்கள் ஒரு மாற்று கருதுகோளில் ஏற்றுக்கொள்வீர்கள் p மதிப்பு 0 05 அல்லது 0 01 க்கும் குறைவாக இருப்பதால் நீங்கள் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க வேண்டாம் எனவே நீங்கள் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை எந்தவொரு புள்ளிவிவர பகுப்பாய்வும் இப்படித்தான் மேற்கொள்ளப்படுகிறது ஒரு தரவின் மாறுபாட்டை மற்ற தரவு தொகுப்பின் மாறுபாட்டை ஒப்பிடுகிறேன் அதனால் உங்களிடம் பல்வேறு வகையான டெஸ்ட் p மதிப்பைக் கணக்கிட பயன்படுத்துகிறீர்கள் t டெஸ்ட் f டெஸ்ட் chi சதுர சோதனை பல வேறுபட்ட சோதனை உள்ளது பல வகையான சோதனைகள் உள்ளன இரண்டு வால் மற்றும் ஒற்றை வால் சோதனைக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் சொல்லக்கூடிய மருந்து காரணமாக உங்கள் தூக்க முறையைப் பார்க்கிறீர்கள் எந்த வித்தியாசமும் இல்லை என்று பூஜ்ய கருதுகோள் வைத்துக்கொள்வோம் அதேசமயம் மாற்றாக 0 5 of என்ற அளவில் மாற்றம் இருக்கலாம் 95 நம்பிக்கை இடைவெளி பின்னர் அது இரண்டு வால் சோதனைகளாக மாறுகிறது ஒரு மாற்றம் உள்ளது நாங்கள் அதிக மாற்றம் அல்லது குறைவான மாற்றம் என்று குறிப்பிட்டுக் கூறவில்லை ஆனால் ஒரு மாற்றம் உள்ளது நாங்கள் இரண்டு பக்கங்களையும் இருபுறமும் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு மாற்றம் உள்ளது அதாவது நீங்கள் கணக்கிடும் μ μ0 இலிருந்து வேறுபட்டது எனவே வித்தியாசம் உள்ளது எனவே இது இரண்டு வால் சோதனை அதிகமாக உள்ளது μ 0 முடிய 7 மணிநேரமாக இருங்கள் எனவே இந்த தூக்க முறைகளில் அதிகரிப்பு உள்ளது பின்னர் அது மேல் வால் சோதனையில் உள்ளது அது ஒரு ஒற்றை வால் சோதனை அல்லது μ மற்றும் μ 0 க்கும் குறைவாக உள்ளது அதாவது தூக்க முறை 7 மணி நேரத்திற்கும் குறைவாக உள்ளது பின்னர் அது குறைந்த வால் ஆகும் இது ஒற்றை வால் சோதனை எனவே இந்த 2 வகை சூழ்நிலைகளில் உங்கள் H0 என்பது μ மற்றும் μ 0 க்கு சமமாக இருக்கும் H1 என்பது μ ஐ விட அதிகமாக இருக்கலாம்அல்லது μ க்கும் குறைவாக அல்லதுசமமாக இருக்கும் இவை அனைத்தும் நாம் உட்கொள்ளும் மருந்தின் தாக்கம் தூங்கும் முறையை மாற்றுவதால் அமைகின்றன பின்னர் நாங்கள் இரண்டு வால் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு புரிகிறதா இது மிகவும் முக்கியமானது எப்படி 0 இல் வால் ஒற்றை வால் மீது நான் 0 இருக்க வேண்டுமா அல்லது இரண்டு வால் சோதனையில் 0 ஆக வேண்டுமா அது மிக முக்கியமானது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் ஒரு புள்ளிவிவர பகுப்பாய்வு செய்யும்போது நாங்கள் வால் குறித்து முடிவு செய்ய வேண்டும் பெரும்பாலான அட்டவணைகள் டி அட்டவணை அல்லது வேறு எந்த இசட் அட்டவணை பரப்பளவு மற்றும் வளைவு எதுவாக இருந்தாலும் ஒற்றை வால் 1 பக்கம்தான் அதேசமயம் அது இரட்டை வால் என்றால் நாம் இருபுறமும் கருத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் முந்தைய விரிவுரைகளில் நீங்கள் அதை தெளிவாக நினைவில் வைத்திருந்தால் அது தெளிவாக புரியும் பின்னர் நாங்கள் பயன்படுத்திய சமன்பாடுகளின் அடிப்படையில் உங்கள் p மதிப்பைக் கணக்கிடுங்கள் இது ஒரு வால் அல்லது இரண்டு வால் சோதனை என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் அதை 95 அல்லது 99 இல் பார்க்க நீங்கள் கணக்கிடப்பட்ட p இது 0 05 க்கும் குறைவானது அல்லது அது என்று கூறுகிறீர்கள் 0 05 ஐ விட அதிகமாக இருந்தால் அது 0 05 க்கும் குறைவாக இருந்தால் இது ஒரு பெரியதாக இருந்தால் வெளிப்படையாக நாம் சொல்ல முடியாது பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க முடியும் அதேசமயம் அது மிகச் சிறிய மதிப்பு என்றால் இல்லை என்று சொல்லலாம் பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கான காரணம் இயல்பான விநியோகம் மற்றும் அந்த பகுதியை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் வெளிப்புறம் உள்ளே இருக்கும் பகுதியை விட முக்கியமானது நீங்கள் 95 நம்பிக்கையைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் வெளி பகுதி 5 அல்லது 0 05 ஆக இருக்கும் 025 மற்ற பக்கம் 0 025 ஆக இருக்கும் இரண்டு வால் ஒன்றுக்கு 1 96 என்ற டி மதிப்புக்கு இந்த பகுதி இருக்கும் 025 மற்றும் அந்த பகுதி 0 025 ஆக இருக்கும் இது இரண்டு வால் சோதனை என்று அழைக்கப்படுகிறது எனவே இரண்டு வால் சோதனைக்கு வெவ்வேறு ஆல்பா இது 95 இது 90 சதவீதம் இது 80 மற்றும் இது 99 p மற்றும் உண்மையில் எனவே 95 க்கு இரண்டு வால் சோதனை z என்பது 1 96 க்கு சமம் t என்பது 1 96 க்கு சமம் இந்த பகுதி மற்றும் இது பரப்பளவு உண்மையில் சம அளவு எனவே இது 2 5 மற்றும் 2 5 ஆகும் அதேசமயம் நீங்கள் ஒற்றை எடுத்துக்கொண்டால் வால் சோதனை அதன் மேல் வால் அல்லது கீழ் வால் என்பதை நீங்கள் ஒரு பக்கத்தின் பரப்பளவு மட்டுமே கருத்தில் கொள்கிறீர்கள் ஒரு மேல் வால் நீங்கள் இப்பகுதியின் இந்த பக்கத்தை கருத்தில் கொள்கிறீர்கள் குறைந்த வால் நீங்கள் இப்பகுதியின் இந்த பக்கத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே 95 நம்பிக்கை இடைவெளிக்கு மேல் வால் 0 025 போது நீங்கள் பார்க்க முடியும் என நீங்கள் 1 986 கிடைக்கும் நீங்கள் மீண்டும் இங்கு திரும்பிச் சென்றால் 0 05 1 96 ஏனெனில் ஒரு பக்கம் 0 025 ஒன்றாக 0 05 இது 1 96 ஆகும் நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் மேல் வால் சோதனையாக உங்கள் மாற்று கருதுகோள் μ μ 0 மற்றும் பூஜ்ய கருதுகோள் μ μ 0 ஆக இருக்கலாம் எனவே குறைந்த வால் சோதனைக்கு மீண்டும் இங்கே அதே விஷயங்கள் தான் ஒரு இசட் இங்கே 1 96 சமம் 0 025 கொடுக்கும் ஒரு இசட் 1 645 சமம் உங்களுக்கு 0 05 தரும் இது ஒன்றே ஆனால் ஒரே விஷயம் இங்கே இந்த Z கூட அறிகுறிகள் மாறிவிட்டன பகுதி ஒன்றுதான் ஆனால் அறிகுறிகள் மாற்றப்பட்டுள்ளன எனவே ஒரு குறைந்த வால் சோதனை உங்கள் பூஜ்ய கருதுகோள் μ μ 0 ஆகவும் மாற்று μ≤ μ 0 ஆகவும் இருக்கலாம் ஒரு α 0 05 நாம் H0 ஐப் பெற்றால் Z 1 645 க்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் Z t ஐ சமமாகப் பெற வேண்டும் எனவே இசட் இந்த குறிப்பிட்ட புள்ளிவிவரப் பகுதியில் நீங்கள் காணக்கூடியபடி ஒருவருக்கொருவர் ஒத்ததாகத் தெரியவில்லை உங்களிடம் 3 வகையான சூழ்நிலைகள் உள்ளன ஒன்று இரண்டு வால் பகுதி என்று அழைக்கப்படுகிறது அதாவது 95 என்றால் வெளி பகுதி 5 எனவே நீங்கள் இருபுறமும் சமமாகப் பிரிக்கிறீர்கள் எனவே நீங்கள் 2 5 மற்றும் 2 5 பெறுவீர்கள் ஒரு 0 05 க்கு அந்த அட்டவணையைப் பார்த்தால் இரண்டு வால் சோதனை உங்களுக்கு இந்த மதிப்பை 1 96 ஆகவோ அல்லது t 1 96 ஆகவோ கிடைக்கும் அதேசமயம் ஒரு வால் சோதனையில் அந்த பகுதியின் ஒரு பக்கத்தை மட்டுமே நீங்கள் கருதுகிறீர்கள் வால் உங்களுக்கு மேல் பக்கத்தில் பரப்பளவு உள்ளது உங்களிடம் குறைந்த வால் இருந்தால் குறைந்த பகுதி இருக்கும் வால் எனவே 95 மேல் வால் சோதனைக்கு Z மதிப்பு அல்லது t மதிப்பு 1 645 ஆக இருக்கும் 95 குறைந்த வால்Z மதிப்பை மீண்டும் சோதிக்கவும் 1 645 மற்றும் நான் சொன்னது போல் நீங்கள் 0 025 ஐப் பார்த்தால் 1 96 கிடைக்கும் இதைப் போன்றது ஏனென்றால் நான் 0 05 ஐ எடுக்கும்போது 0 05 மற்றும் 0 025 மற்றும் 0 025 ஐக் கருதுகிறோம் அதனால்தான் இங்கே இந்த வார்த்தையும் இங்கே இந்த வார்த்தையும் பொருந்துகிறது முழு தர்க்கமும் உங்களுக்கு புரிகிறதா எந்தவொரு தரவுத் தொகுப்பிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சோதனையைச் செய்வது இதுதான் எனவே பூஜ்ய கருதுகோளை பூஜ்யமாக உருவாக்குகிறோம் புதிய தரவுத் தொகுப்புக்கும் பழைய தரவுத் தொகுப்பிற்கும் இடையில் நாங்கள் இரண்டு வால் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் நாம் ஒரு வித்தியாசம் இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம் வித்தியாசம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறதா என்று நாங்கள் சொல்லவில்லை அதேசமயம் மாற்று கருதுகோள் என்றால் புதிய தரவு தொகுப்பில் பழைய தரவு தொகுப்பை விட அதிகமாக இருக்கும் உயரம் iq ஆக இருக்கலாம் மருந்தாக இருக்கலாம் பின்னர் ஒற்றை வால் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் இது மேல் வால் என்று அழைக்கப்படுகிறது புதிய தரவு தொகுப்பு நாம் பயன்படுத்துவதை விட பழைய தரவு தொகுப்பை விட குறைவாக உள்ளது என்று கூறும்போது குறைந்த வால் சோதனை அல்லது மீண்டும் ஒற்றை வால் சோதனை எனவே நீங்கள் சோதனை வகையை தீர்மானிக்கிறீர்கள் பின்னர் p மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நான் 95 நம்பிக்கையுடன் அல்லது 99 படிக்கப் போகிறேன் எனவே 95 சதவீதத்திற்கு p 0 05 எனவே அந்த 0 05 இலிருந்து நான் ஒரு t மதிப்பு அல்லது Z மதிப்பைப் பெற முடியும் பின்னர் நான் எனது t அல்லது Z மதிப்பைக் கணக்கிடுகிறேன் நான் செல்லும் சோதனை வகையின் அடிப்படையில் இந்த கணக்கிடப்பட்ட p மதிப்பு அதிகம் உள்ளதா என்பதை நான் சொல்கிறேன் குறைவாக இருந்தால் அட்டவணையில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அது குறைவாக இருந்தால் நான் பூஜ்ய கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்ள முடியும் நான் கணக்கிடும் p மதிப்பு வெளிப்படையாக இல்லாவிட்டால் பூஜ்ய கருதுகோளை என்னால் நிராகரிக்க முடியாது நான் கணக்கிடும் t மதிப்பு அட்டவணை மதிப்பை விட மிகப் பெரியது பின்னர் நான் பூஜ்ஜிய கருதுகோளை நிராகரிக்க வேண்டும் நான் கணக்கிடும் t மதிப்பு அட்டவணை மதிப்பை விட மிகக் குறைவாக இருந்தால் நான் அதை நிராகரிக்க முடியாது பூஜ்ய கருதுகோள் மற்றும் தரவுத் தொகுப்புகளின் புள்ளிவிவர ஒப்பீட்டைச் செய்வது இதுதான் வழிமுறைகளின் ஒப்பீடு அல்லது மாறுபாட்டின் ஒப்பீடு அல்லது விகிதங்களின் ஒப்பீடு மிக்க நன்றி முக்கிய சொற்கள் பூஜ்ய கருதுகோள் மாற்று கருதுகோள் p மதிப்பு இசட் தரவு தொகுப்புகள் மக்கள் தொகை சிக்மா H 0 μ 0 மேல் வால் சோதனை கீழ் வால் சோதனை இரண்டு வால் சோதனை சராசரி நிலையான பிழை ஒற்றை வால் Z அட்டவணை